வணக்கம் மைக்ரோவேவ் ஒருங்கிணைந்த சுற்று பாடத்தின் மற்றொரு தொகுதிக்கு வருக இதன் முந்தைய தொகுதியில் நாம் பைனோமியல் மற்றும் செபிஷேவ் மின்மறுப்பு உருமாற்றம் நெட்வொர்க் குறித்து விவரித்தோம் இந்த தொகுதியில் நாம் மற்றொரு சிறப்பு வகை மின்மறுப்பு பொருத்தப் பிணையம் எனப்படும் டேப்ஐ பற்றி பேசுவோம் இப்போது நாம் பல பிரிவு மின்மாற்றிகள் இருக்கும்போது நாம் பார்த்த பைனோமியல் அல்லது செபிஷேவ் பாலினாமியல்களுக்கு நாம் பிரிவை அதிகரித்தபோது அலைவரிசை அதிகரிக்கிறது என்று நாம் பார்த்தது பொதுவான போக்கு ஆகும் பின்னர் தர்க்கரீதியாக நாம் ஒரு உள்ளுணர்வைக் கொண்டிருக்க வேண்டும் நாம் தொடர்ந்து பிரிவுகளின் எண்ணிக்கையை அதிகரித்தால் நம் அலைவரிசை படிப்படியாக பெரிதாகி பின்னர் நாம் செய்யும் பிரிவுகளின் எண்ணிக்கையை எல்லையற்றதாக்கும் போது நாம் எல்லையற்ற பெரிய அலைவரி அகலத்தைக் கொண்டிருக்க வேண்டும் அதுதான் உள்ளுணர்வுநிச்சயமாக ஆனால் அது உண்மையில் சாத்தியமா எனவே இது சாத்தியமா என்பதைக் கண்டுபிடிக்க நாம் முயற்சி செய்யலாம் இந்த சிறப்பு வகுப்புகளின் சர்க்யூட்ஐ பகுப்பாய்வு செய்வோம் இதில்எல்லையற்ற எண்ணிக்கையிலான பிரிவுகள் இருக்கும் சுற்று பகுப்பாய்வு செய்யுங்கள் இந்த சர்க்யூட்டின் வகுப்புகள் டேப்பர்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே பகுப்பாய்வு செய்ய எனவே பொதுவான உள்ளுணர்வு யாதெனில் அந்தடேப்பர்களில் உள்ளதைப் போல பிரிவுகளின் எண்ணிக்கையை அதிகரித்துச் சென்றால் பின்னர் எண்ணற்ற பெரிய அலைவரிசையைப் பெற வேண்டும் எனவே முதல் விஷயம் என்னவென்றால் முந்தைய பிரிவுகளில் நாம் எழுதிய காமா K மதிப்புகளை எழுதினால் இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளது சரி அதை சரியாக எழுதுகிறேன் எனவே இது காமா K ன் மதிப்பு நாம் முன்னர் கூறிய அருகிலுள்ள டிரான்ஸ்மிஷன் லைன் பிரிவுகளுக்கு இடையிலான பொருந்தாத காரணி வரம்பில் சொல்லும்போது ZK பிளஸ் 1 மற்றும் ZK க்கு இடையிலான வேறுபாடு மிகச் சிறியது காமா KI வரையறுக்கிறது என்று நாங்கள் கூறுகிறோம் எனவே Z பிளஸ் DZ கழித்தல் Z மீது Z பிளஸ் DZ பிளஸ் Z வழங்கியதைப் போல மீண்டும் காமா K ஐ எழுதினால் இங்கே Z பிளஸ் DZ மற்றும் Z ஆகியவை முறையே அடுத்தடுத்த மற்றும் தொடரும் டிரான்ஸ்மிஷன் லைன் பிரிவின் சிறப்பியல்பு மின்மறுப்புகள் குணாதிசய மின்மறுப்புகளில் எண்ணற்ற சிறிய வேறுபாடுகளைக் கொண்ட இரண்டு பிரிவுகளுக்கிடையேயான பொருந்தாத தன்மை இது என்பதால் காமா K எழுதுவதற்கு பதிலாக நான் D காமா K என்று எழுதலாம் அல்லது இந்த துணை ஸ்கிரிப்டை அகற்றிவிட்டு நேராக D காமா என்று எழுதலாம் இப்போது இந்த வெளிப்பாட்டை மேலும் எளிமைப்படுத்தலாம் அல்லது அதற்கு பதிலாக நான் Z மீது DZ தோராயமாக சொல்ல வேண்டும் இங்கே டினோமினேட்டர் இரண்டு Z சொற்களைக் கொண்டுள்ளது Z Z மற்றும் இந்த Z மதிப்புகளுடன் ஒப்பிடும்போது இந்த Z மிகச் சிறியதாக இருப்பதால் நான் வெறுமனே டினோமினேட்டரில் இரண்டு என்று எழுத முடியும் பின்னர் இந்த Z ஆனது இந்த Z ஐ ரத்துசெய்கிறது எனவே இது Z க்கு 1 D கேப்பிட்டல் Z அபோன் சிறிய Z இது முழு சிறிய Z ஆல் பெருக்கப்படுகிறது இங்கு சிறிய Z தூரத்தின் காரணி ஆகும் இந்த வெளிப்பாடு டேப்பருடன் உள்ள தூரத்தைப் பொறுத்து பண்பு மின்மறுப்பின் மாறுபாட்டைக் காட்டுகிறது எனவே D காமாவுக்கான எனது முழுமையான வெளிப்பாடு இதுவாகிறது இது எனது முழுமையான D காமா வெளிப்பாடு இப்போது இந்த Z மற்றும் இது எனது சிறிய Z இடையே எனக்கு என்ன வகையான உறவு இருக்கிறது என்பதைப் பொறுத்து இது பல்வேறு வகையான டேப்பருக்கு வழிவகுக்கும் இப்போது நான் காமாவுக்கான அசல் வெளிப்பாட்டிற்கு வந்தால் இப்போது நான் முன்பு விவரித்த ஃபோரியர் தொடர் விரிவாக்கத்தைப் பயன்படுத்தி இதை இப்படி வழங்கலாம் இப்போது இங்கே K இன் தனிப்பட்ட மதிப்புகளாக எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக டெல்டா Z0 அல்லது 0 ஐ நெருங்குகிறது ஏனெனில் இந்த B டெல்டா Z இப்போது எங்கள் தீட்டாவைக் குறிக்கிறது இந்த டெல்டா Z0 ஐ நெருங்கும் வரம்பை நெருங்கி வருவதால் சமர்ப்பிப்பு வெளிப்பாட்டிற்கு பதிலாக இதை நான் எழுத முடியும் இந்த வெளிப்பாட்டை ஒரு இண்டெகரல் எழுத முடியும் இதன் வரம்புகள் Z முதல் Z வரை 0 Z க்கு சமமான கேப்பிட்டல் L கேப்பிட்டல் L காகிதத்தின் ஒரு முனை பின்னர் டேப்பரின் ஆரம்பம் Z0 பின்னர் முடிவு Z இல் கேப்பிட்டல் L க்கு சமம் இதுபோன்ற ஒன்று இது தெரியும் என்று நம்புகிறேன் இந்த இண்டெகரல் வெளிப்பாட்டிற்கு பதிலாக இந்த சமர்ப்பிப்பு வெளிப்பாட்டிற்கு பதிலாக காமாவிலிருந்து எனக்கு ஒரு இண்டெகரல் உள்ளது இப்போது நான் சொன்னதைப் பொறுத்து மின்மறுப்பு சுயவிவரம் அல்லது Z இன் செயல்பாடாக இந்த கேப்பிட்டல் Z என்னவென்று நான் பல்வேறு வகையான டேப்பர்களைப் பெறுகிறேன் இப்போது இது டேப்பரின் கணித விளக்கம் டேப்பர் என்பது எல்லையற்ற பிரிவுகளைக் கொண்ட ஒரு மின்மறுப்பு பொருந்தக்கூடிய பிணையமாகும் கேள்வி யாதெனின் நாம் எவ்வாறு அடைகிறோம் அல்லது பார்ப்பதற்கு அது எப்படி இருக்கும் இப்போது நாம் ஒரு மைக்ரோ ஸ்ட்ரிப் கோட்டைக் கருத்தில் கொண்டால் அவை முந்தைய வகுப்பில் சொன்னது போலவே அவை P C போர்டுகள் எனவே இது போன்ற மேல் உலோகக் கோடு இல்லாத நமது P C போர்டுகள் இந்த வரியின் அகலம் படிப்படியாக மாறுபட்டால் பின்னர் இந்த வரியின் மின்மறுப்பு அல்லது சிறப்பியல்பு மின்மறுப்பும் படிப்படியாக மாறுபடும் இதனால் Z இன் மின்மறுப்பு சுயவிவரம் Z இவ்வாறு இருக்கும் அதே நேரத்தில் Z இந்த திசையில் உள்ளது ஒரு கோஆக்சியல் கேபிளைப் பொறுத்தவரை கேபிளின் விட்டத்தை மெதுவாக மாற்றுவதன் மூலம் இதை நாம் அடையக்கூடிய வழியாக இருக்கலாம் இந்த பகுதியை மெதுவாக மாற்றுவதன் மூலம் இந்த பகுதியுடன் ஒப்பிடும்போது குறைந்த மின்மறுப்பு இருக்கும் ஏனெனில் இந்த குறைந்த தடிமன் காரணமாக இங்கேயும் நாம் தூரத்துடன் கூடிய பண்பு மின்மறுப்பின் மாறுபாட்டைக் கொண்டிருப்போம் இதனால் நாம் டேப்பரை அடையலாம் அல்லது ஒரு இணையான தட்டு அலைவழி காட்டியைக்கருத்தில் கொண்டால் முந்தைய வகுப்பில் முந்தைய தொகுதியில் இணையான தட்டு அலைவழிகாட்டி ஒருவருக்கொருவர் நிலையான தொலைவில் இருக்கின்ற இரண்டுஎண்ணற்ற நீளமான தட்டுகளைத் தவிரவேறில்லை என்று நான் சொன்னேன் நீங்கள் டேப்பரை செயல்படுத்த விரும்பினால் தட்டுகள் இனி எல்லையற்றதாக இருக்காது அவற்றுக்கிடையேயான தூரம் மாறுபடும் ஆகவே நம்மிடம் உள்ள பல்வேறு வகையான டேப்பர்களில் கணிதக் கண்ணோட்டத்தில் முதல் மிகவும் பொதுவான வகை காகிதம் என்பது பொதுவாக விவரிக்கப்பட்ட காகிதம் இதை நாம் எக்ஸ்பொனென்ஷியல் காகிதம் என்று அழைக்கிறோம் ஆகவே எக்ஸ்பொனென்ஷியல் காகிதத்தில் இது போன்ற ஒரு மின்மறுப்பு சுயவிவரம் உள்ளது அங்கு A ஒரு நிலையானது Z 0 நிலையானது Z கேப்பிட்டல் என்பது சிறப்பியல்பு மின்மறுப்பு சிறிய Z என்பது டேப்பருடன் உள்ள தூரம் அதனால்இங்கிருந்து நாம் 0 க்கு சமமான Z என்பது Z0 என்றும் இந்த கேப்பிட்டல் L ஐ Z அல்லது சிறிய z ஆனது L க்கு சமமாக இருக்கும் RL க்கு சமமாக இருக்கும் இந்த வெளிப்பாட்டின் மூலம் Aஐ கொடுக்க முடியும் அதனால்சுமை எதிர்ப்பை நாம் இணைக்கும் இடம் டேப்பரின் தூரதிக்கிடையே உள்ள இடம் எனவே காமாவுக்கான வெளிப்பாட்டைக் கண்டுபிடிக்க முயற்சித்தால் இப்போது இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்துகிறோம் எனவே சில தருணங்களுக்கு முன்பு நாம் முன்னர் விவரித்த இண்டெகரல் வெளிப்பாட்டைப் பயன்படுத்தி மதிப்பில் காமா காணப்படுகிறது ஆகவே இது ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் டேப்பரின் உள்ளீட்டு பிரதிபலிப்பு கோஎஃபீஷியேன்ட் வெளிப்பாடு ஆகும் தீட்டாவின் பல்வேறு மதிப்பு அல்லது இது அல்லது உள்ளீட்டு மாற்றங்களிலிருந்து இந்த தூரத்தை நாம் அறிந்திருக்கும்போது நாம் இப்போது உருவாக்கிய எக்ஸ்பொனென்ஷியல் காகிதத்திற்கான வெளிப்பாட்டைப் பயன்படுத்துவதில் காமாவின் மதிப்பை இப்படி எழுதலாம் மதிப்பில் உள்ள காமாவை இதுபோன்று எழுதலாம் பின்னர் எளிமைப்படுத்தும்போது இதைப் பார்க்கிறோம் எனவே இந்த எக்ஸ்பொனென்ஷியல் டேப்பருக்கான காமா இன் சின்கரனஸ் செயல்பாட்டிற்கு விகிதாசாரமாக இருப்பதைக் காண்கிறோம் நாம் பொதுவாகப் பயன்படுத்தும் பிற வகையான டேப்பர்கள் உள்ளன மானிட்டர் ஸ்லைடுகளுக்குத் திரும்பிச் சென்றால் இந்த டேப்பர்களில் ஒன்று முக்கோண காகித செயல்பாடு என்று அழைக்கிறோம் இப்போது முக்கோண காகித செயல்பாட்டின் வழித்தோன்றல் அவ்வளவு எளிதானது அல்ல அது உண்மையில் இரண்டு காசியன் செயல்பாடுகளின் கலவையாகும் இதில் காமா இன்னின் மதிப்பு சின்கரனஸ் செயல்பாட்டின் சதுரத்திற்கு விகிதாசாரமாகும் எனவே முக்கோணத்திலிருந்து நாம் பெறக்கூடிய அனுமானம் taper செயல்பாடு அல்லது இந்த முக்கோண taper என்பது அதிர்வெண் நாம் ஸ்லைடிற்கு திரும்பிச் சென்றால் இந்த பச்சைக் கோடு உள்ளீட்டு பிரதிபலிப்பு கோஎஃபீஷியேன்ட் குறிக்கும் முக்கோண டேப்பர் மற்றும் இந்த சிவப்பு கோடு எக்ஸ்பொனென்ஷியல் டேப்பரின் உள்ளீட்டு பிரதிபலிப்பு கோஎஃபீஷியேன்ட் குறிக்கிறது முக்கோண டேப்பருக்கான சிற்றலைகளின் அதிர்வெண் உண்மையில் எக்ஸ்பொனென்ஷியல் டேப்பரின் பாதி என்பதை நாம் காண்கிறோம் இதற்கு காரணம் காமா என்ற இந்த வெளிப்பாட்டிற்கான சின்கரனஸ் சதுர கால முக்கோண டேப்பரில் இருப்பதால் தான் எக்ஸ்பொனென்ஷியல் டேப்பருக்கு எங்களிடம் சின்கரனஸ் செயல்பாடு மட்டுமே உள்ளது சின்கரனஸ் சக்தி இல்லை எனவே பொதுவாகப் பயன்படுத்தப்படும் மற்றொரு வகை டேப்பர் க்ளோஃபென் ஸ்டீன் டேப்பர் என்று அழைக்கப்படுகிறது மானிட்டரின் ஸ்லைடுகளில் நாம் திரும்பிச் சென்றால் அது மீண்டும் ஒரு சிக்கலான மின்மறுப்பு சுயவிவரத்தை உள்ளடக்கியது இது உண்மையில் மாற்றியமைக்கப்பட்ட பெசல் செயல்பாட்டின் இண்டெகரல் மேலும் காமா இன்னுக்கான வெளிப்பாடு இது போன்றது க்ளோப்ஃபென்ஸ்டைன் டேப்பரை நாம் மீண்டும் பார்த்தால் இந்த ஊதா அல்லது வயலட் கோடு உள்ளீட்டு பிரதிபலிப்பு கோஎஃபீஷியேன்ட் பல்வேறு வகையான டேப்பர்களின் மின்மறுப்பு அதிர்வெண் பண்புகளின் குறிப்பைக் குறிக்கிறது மற்றும் இந்த ஊதா கோடு க்ளோபென்ஸ்டீன் டேப்பரின் சிறப்பியல்புகளைக் காட்டுகிறது க்ளோப்ஃபென்ஸ்டைன் டேப்பருக்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் சிற்றலைகள் அனைத்தும் ஒரே உயரம் கொண்டவை எக்ஸ்பொநென்ஷியல் டேப்பரை பொறுத்தவரை D க்கு மிக அருகில் உள்ள சிற்றலைகளுடன் ஒப்பிடும்போது D க்கு அருகில் உள்ள சிற்றலைகள் அதிக உயரங்களைக் கொண்டுள்ளன ஆனால் க்ளோஃபென்ஸ்டைன் டேப்பரைப் பொறுத்தவரை அனைத்து சிற்றலைகளும் ஒரே உயரத்தில் உள்ளன முக்கோண டேப்பருக்கு சிற்றலைகள் குறைந்தபட்ச உயரத்தைக் கொண்டிருக்கின்றன ஆனால் அலைவரிசை மிகவும் குறைவாக இருக்கும் க்ளோப்ஃபென்ஸ்டைன் மற்றும் எக்ஸ்பொனென்ஷியல் டேப்பர் இரண்டையும் ஒப்பிடும்போது அதனால்தான் இந்த க்ளோபென்ஸ்டீன் taper பெரும்பாலும் அலைவரிசை சிற்றலை உயரங்களை பொறுத்தவரை ஒரு நல்ல சமரசம் ஏனெனில் எக்ஸ்பொனென்ஷியல் டேப்பருக்கு நாம் சாத்தியமான பரந்த அலைவரிசையைப் பெறுகிறோம் ஆனால் மிக உயர்ந்த சிற்றலைகளை பெறுகிறோம் சிற்றலைகள் முக்கோண டேப்பரைப் பொறுத்தவரை நாம் சிற்றலைகளின் மிகக் குறைந்த உயரத்தைப் பெறுகிறோம் ஆனால் மிகக் குறைந்த அலைவரிசையை பெறுகிறோம் மற்றும் க்ளோபென்ஸ்டைன் டேப்பர் இரண்டிற்கும் இடையில் எங்கோ உள்ளது எனவே சுருக்கமாக மைக்ரோவேவ் பொறியியலில் டேப்பர்கள் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகின்றன என்பதைக் குறிப்பிட விரும்புகிறேன் உண்மையில் எந்த நேரத்திலும் எந்த மேற்பரப்பிலோ அல்லது சாதனத்திலோ ஒரு பிரதிபலிப்பு குறைவாக இருக்க வேண்டும் டேப்பர்கள் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் டேப்பர்கள் போலித்தனமான பிரதிபலிப்புகளை உருவாக்குவதையும் தடுக்கின்றன அவை எவன்சென்ட் முறைகள் என்று அழைக்கப்படுவதையும் தடுக்கின்றன ஏனென்றால் எந்தவொரு கூர்மையான மூலையோ அல்லது கூர்மையான மாற்றமோ எப்போதும் விரும்பத்தகாத முறைகளில் இருக்கும் டேப்பர்கள் அந்த சிக்கலை தீர்க்கின்றன அவை படிப்படியாக ஒரு மின்மறுப்பிலிருந்து மற்றொரு மின்மறுப்புக்கு செல்ல உதவுகின்றன மேலும் அவை மென்மையாக மின்மறுப்பு மாறுதலுக்கு உதவுகின்றன மாற்றம் மற்றும் டேப்பர்கள் பெரும்பாலும் ஆண்டெனா கட்டமைப்பில் பயன்படுத்தப்படுகின்றன உண்மையில் பொதுவாக பயன்படுத்தப்படும் பல ஆண்டெனாக்கள் ஹார்ன் ஆண்டெனா TEM ஹார்ன் ஆண்டெனா அல்லது பிரமிடல் ஹார்ன் ஆண்டெனா அல்லது Corner ஆண்டெனா போன்றவை அனைத்தும் பொதுவாக நாம் பயன்படுத்திய டேப்பர்களின் எடுத்துக்காட்டுகள் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் மற்றும் ஆண்டெனா இன்ஜினியரிங் ஆகியவற்றில் அவை முக்கியமான நோக்கத்தை தீர்க்கின்றன